எனவே குழு தொழிலாளர்களுக்கு இது 202 5 மணி நேரம் இதுதான் வெளியீடு இப்போது நாம் ஒரு அறிக்கை தயார் செய்ய வேண்டும் முதலில் திருத்தி அமைக்கப்பட்ட நிலையான செலவு அதன்பின் உண்மையான செலவை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் இதிலிருந்து தொழிலாளர் செலவு மாறுபாட்டை கணக்கிட வேண்டும் எனவே இதனை தயார் செய்யப் போகிறோம் இப்போது நாம் தொழிலாளர் செலவு மாறுபாட்டை கணக்கிட போகிறோம் அதற்கான அறிக்கையை தயார் செய்யப் போகிறோம் எனவே அந்த அறிக்கை இவ்வாறாக இருக்கும் முதலில் தொழிலாளர்கள் பின்னர் நிலையான நேரம் இவற்றை எழுதிக் கொள்வோம் பின்னர் தொழிலாளர்களின் நிலையான நேரம் அதனுடன் நிலையான விலை நிலையான விலைக்கு பின்னர் நிலையான செலவு அதன்பின்னர்தான் நிலையான செலவு வரும் அதன் பின்னர் உண்மையான விஷயத்திற்கு போக வேண்டும் உண்மையான விஷயம் என்றால் உண்மையான நேரம் பின்னர் உண்மையான விலை உண்மையான நேரம் உண்மையான விலை பின்னர் உண்மையான செலவு உண்மையான தொழிலாளர் செலவு உண்மையான செலவு சரி இந்த அறிக்கையில் முதலில் திறமையான தொழிலாளர்கள் திறமையான தொழிலாளர்கள் உடைய நிலையான நேரம் தேவைப்படுகிறது அது எவ்வளவு அது 202 5 எத்தனை தொழிலாளர்கள் மொத்தம் 2 எனவே இதன் அர்த்தம் மொத்தம் 405 நிலையான நேரம் திறமையான தொழிலாளர்களுக்காக 405 நிலையான நேரம் தேவைப்படுகிறது ஆதன் நிலையான விலை நமக்கு கொடுக்கப்பட்டது ரூபாய் 20 எனவே இதனுடைய நிலையான செலவு இங்கே எவ்வளவு நிலையான செலவு என்பது எட்டு ரூபாய் 8100 இது ரூபாய் 8100 பின்னர் நாம் பகுதி திறமையான தொழிலாளர்கள் பற்றி பார்ப்போம் பகுதி திறமையான தொழிலாளர்கள் எத்தனை தொழிலாளர்கள் நிலையான அளவு என்றால் 4 அதை நாம் கணக்கிட்டுப் பார்க்கும்போது பகுதி திறமையான தொழிலாளர்களின் மொத்த நேரம் 810 மணி நேரம் ஏனென்றால் பகுதி திறமையான தொழிலாளர்கள் 4 810 மணி நேரம் இவர்களுடைய நிலையான விலை எவ்வளவு 12 எனவே இது எவ்வளவு வருகிறது 9720 அதன் பின்னர் தேர்ச்சி இல்லாததொழிலாளர்களுக்கு செல்வோம் இங்கே மொத்தம் 4 தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்கள் அவர்கள் 4 பேர் என்றால் அவர்களுடைய நிலையான நேரம் எவ்வளவு மீண்டும் இது 810 மணி நேரம் இவர்களுடைய விலை நிலையான விலை 8 எனவே இதன் செலவு என்ன 6480 6480 இதை எண்ணிக்கையில் வைப்போம் இதுதான் நிலையான செலவு தொழிலாளர்களுக்கு இங்கே நமக்கு தேவைப்படுவது என்ன தொழிலாளர்களின் நிலையான செலவு கழித்தல் தொழிலாளர்களின் உண்மையான செலவு எனவே இது திருத்தப்பட்ட நிலையான செலவு இதனை மொத்தம் கூட்டினால் வருவது 24300 இதுதான் தொழிலாளர்களுக்கு நிலையான செலவு மேலும் உண்மையான செலவை நாம் செய்யவில்லை இதிலிருந்து நாம் விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதிலிருந்து நமக்கு உண்மையான தொழிலாளர்கள் வேலையில் போடப்பட்டவர்கள் 2 3 மற்றும் 5 2 திறமையுள்ள தொழிலாளர்கள் 3 பகுதி திறமையான தொழிலாளர்கள் 5 தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்கள் அவர்கள் இந்த வேலைக்கு போடப்பட்டு உள்ளார்கள் அவர்கள் பார்த்த மொத்த வேலை 200 மணி நேரம் அவர்கள் உண்மையில் 200 மணி நேரம் வேலை செய்திருக்கிறார்கள் அவர்களது உண்மையான நேரம் எவ்வளவு அது 2 ஏனென்றால் எண்ணிக்கை என்பது 2 3 மற்றும் 5 எனவே இது எவ்வளவு வருகிறது 400 மணி நேரம் அடுத்து எவ்வளவு வருகிறது 3 என்றால் 600மணி நேரம் அடுத்த விஷயத்தில் நமக்கு கிடைப்பது எவ்வளவு 1000 மணி நேரம் இது மொத்தமாக 1000 மணி நேரம் இப்போது உண்மையான விலை எவ்வளவு உண்மையான விலை நமக்கு தரப்பட்டது ரூபாய் 20 அதன்பின் ரூபாய் 14 அதன்பின் ரூபாய் 10 எனவே இது எவ்வளவு வருகிறது ரூபாய் 8000 தேர்ச்சி உள்ள தொழிலாளர்களின் உண்மையான செலவு 8000 பகுதி திறன் கொண்ட தொழிலாளர்கள் தொழிலாளர்களுக்கு 8400 மற்றும் தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்களுக்கு 10000 தேர்ச்சி இல்லாதவர்களுக்கு 10000 எனவே இதன் மொத்தம் உண்மையான செலவு என்று எவ்வளவு வருகிறது இது மொத்தமாக 26400 இது 800 8000 16400 மற்றும் 26400 சரி எனவே இந்தத் தகவல்கள் நம்மிடம் இருக்கின்றன இப்போது நமக்குத் தேவைப்படுவது தொழிலாளர்களின் நிலையான செலவு மற்றும் உண்மையான செலவு நிலையான செலவு என்பதை பார்த்தால் நமக்கு கிடைத்தது 24000 எனவே தொழிலாளர் செலவு மாறுபாட்டை பார்ப்போம் தொழிலாளர் செலவு மாறுபாடு என்பது 24300 கழித்தல் உண்மையான செலவு 26400 கடைசியில் தொழிலாளர் செலவு மாறுபாடு எவ்வளவு இது 2100 பாதகமாக வந்துள்ளது 2100 பாதகம் இதுதான் மாறுபாடு என்று நாம் கண்டுபிடித்தது 2100 பாதகம் கணக்கிட்ட நேரத்தை பார்த்தால் 200 மணி நேரம் அதனுடைய வெளியீடு 800 யூனிட்டுகள் ஆனால் உண்மையான வெளியீடு 810 யூனிட்டுகள்

உபரி மாறுபாடுகள் தொழிலாளர் செலவு மாறுபாட்டில் தொழிலாளர் விலை சமநிலை மாறுபாடு மற்றும் திறன் மாறுபாடு இந்த இரண்டு மாறுபாடுகளையும் இப்போது கணக்கிடுவோம் பாதகமான மாறுபாடு வந்ததற்கான காரணம் தொழிலாளர் விலை என்பதாலா என்று கண்டுபிடிக்க வேண்டும் தொழிலாளர் திறன் மற்றும் தொழிலாளர் காரணம் மாறுபாடு அல்லது இரண்டும் கண்டுபிடிக்க வேண்டும் சரி அதன் பின்னர் மேலும் 3 மாறுபாடுகள் அதாவது தொழிலாளர் திறன் மாறுபாட்டின் உபரி மாறுபாடுகள் என்பது தொழிலாளர் செயலற்ற நேர மாறுபாடு தொழிலாளர் கலவை மாறுபாடு மற்றும் உழைப்பு விளைச்சல் மாறுபாடு சரி இப்போது தொழிலாளர் ஊதிய விலை மாறுபாட்டை கணக்கிடுவோம் LRPV இதன் விலை மாறுபாட்டை நாம் கணக்கிடுவதற்கு என்ன சூத்திரம் உள்ளது உண்மையான நேரம் நான் கொடுத்தது அல்லது உண்மையான நேரம் சொல்லப்போனால் உண்மையான நேரம் பெருக்கல் நிலையான விலை கழித்தல் உண்மையான விலை இது அடிப்படையில் ஒரு மணி நேரத்திற்கு சரியா இதுதான் இதன் சூத்திரம் இப்போது உண்மையான நேரம் எவ்வளவு உண்மையான நேரத்தை கணக்கிடுவதற்கு மூன்று பிரிவு தொழிலாளர்களுக்கும் தனித்தனியாக பார்க்கவேண்டும் இந்த மூன்று பிரிவு தொழிலாளர்களுக்கும் தனித்தனியாக கணக்கிட வேண்டும் முதலில் திறமையான தொழிலாளர்கள் திறமையான தொழிலாளர்களுக்கு இந்த மாறுபாடு எவ்வளவு வரும் இதனுடைய நேரம் என்பது எவ்வளவு 20 பெருக்கல் உண்மையான நேரம் உண்மையான நேரம் என்பதை பார்க்க வேண்டும் நமக்கு உண்மையான நேரம் எவ்வளவு தரப்பட்டது என்றால் 200 மணி நேரம் அது மொத்த குழுவும் வேலை செய்தது எனவே உண்மையில் எத்தனை தொழிலாளர்கள் மொத்தம் 2 எனவே 200 பெருக்கல் 2 என்பது 400 இந்த 400 என்பது நிலையான விலை கழித்தல் உண்மையான விலை நிலையான விலை என்பது சமமாக இருக்கிறது என்று பார்த்தோம் எனவே இந்த 400 பெருக்கல் நிலையான விலை ரூபாய் 20 கழித்தல் 20 எனவே இதன் அடிப்படையில் மாறுபாடு என்பது இல்லை அதாவது 0 திறமையான தொழிலாளர்கள் விஷயத்தில் மாறுபாடு இல்லை நீங்கள் பார்த்தீர்களானால் தொழிலாளர் எண்ணிக்கையிலும் நிலையானது மற்றும் உண்மையானது என்பது 2 விலை என்பதும் 20 எனவே அடிப்படையில் எந்த மாறுபாடுகளும் இல்லை எனவே தொழிலாளர் ஊதிய மாறுபாடு என்பது எந்த எதிர்மறை பிரிவுகளாக வரவில்லை என்பது திறமையான தொழிலாளர் விஷயத்தில் வருகிறது தற்போது பகுதி திறமையான தொழிலாளர்களுக்கு செல்வோம் பகுதி தொழிலாளர்கள் திறமையான உண்மையான நேரம் என்பதை பார்ப்போம் உண்மையான நேரம் என்பது எவ்வளவு 3 தொழிலாளர்கள் 200 மணி நேரம் எனவே இது 600 அவர்களுடைய விலை என்ன விலை என்பது 12 கழித்தல் 14 ரூபாய் 12 என்பது நிலையானது உண்மையானது எவ்வளவு கொடுத்திருக்கிறோம் உண்மையான விலை கொடுத்தது என்பது ரூபாய் 14 எனவே இது எவ்வளவு வருகிறது இந்த மாறுபாடு 1200 ரூபாய் அந்த 1200 ரூபாய் பாதகமானது இப்போது தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்கள் தேர்ச்சி இல்லாதவர்கள் மொத்தம் 5 தொழிலாளர்கள் அவர்களது நேரம் மீண்டும் 200 இதை கணக்கிட்டால் வருவது 1000 எனவே இங்கு மாறுபாடு உள்ளது நிலையான விலை என்ன ரூபாய் 8 ஆனால் உண்மையான விலை என்ன ரூபாய் 10 10 அல்லது நான் நினைக்கிறேன் சற்று அதிகம் இல்லை அந்த விலை 10 நல்லது இந்த 10 என்பது எவ்வளவு வருகிறது மாறுபாடு 2000 பாதகம் ரூபாய் 2000 பாதகம் மொத்த மாறுபாடு என்பதை கணக்கிட்டால் தொழிலாளர் ஊதிய விலை மாறுபாடு LRPV இதை கணக்கிடும்போது வரும் மாறுபாடு எவ்வளவு அது ரூபாய் 3200 பாதகம் இதுதான் மாறுபாடு இதுதான் தொழிலாளர் ஊதிய விலை மாறுபாடு இந்த மூன்றாவது மாறுபாட்டை மேலும் பகுப்பாய்வு செய்தால் தொழிலாளர் செலவு மாறுபாடு மற்றும் இந்த மாறுபாடு LEV தொழிலாளர் திறன் மேம்பாடு மாறுபாடு இப்போது தொழிலாளர் திறன் மாறுபாடு என்பதை கணக்கிடுவோம் அதனுடைய சூத்திரம் என்ன அதனுடைய சூத்திரம் எப்படி கணக்கிடுவது இங்கு என்ன நடக்கிறது இங்கு நேரம் வருகிறது சொல்லப்போனால் மணி நேரம் என்பது அடைப்புக்குறிக்குள் வரும் நிலையான விலை வெளியே வரும் தொழிலாளர் ஊதிய விலை மாறுபாட்டில் விலை உள்ளே அடைப்புக்குறிக்குள் இருந்தது அந்த உண்மையான நேரம் என்பது அடைப்புக்குறிக்கு வெளியே வந்தது எனவே இப்போது நாம் கண்டுபிடிக்க வேண்டிய மாறுபாடு அதனுடைய எண்கள் உள்ளேயும் பெருக்க வேண்டிய உண்மையான நேரம் அல்லது நிலையான விலை இருக்கிறது எனவே உண்மையான நேரம் நிலையான விலை மற்றும் உண்மையான விலையில் வித்தியாசத்துடன் பெருக்க வேண்டும் தொழிலாளர் திறன் மாறுபாட்டில் இப்போது சூத்திரத்தை உபயோகிக்க வேண்டும் சூத்திரம் என்பது என்ன நிலையான விலை பெருக்கல் நிலையான நேரம் அல்லது நிலையான மணி நேரம் கழித்தல் உண்மையான நேரம் அதாவது நிலையான நேரம் கழித்தல் உண்மையான நேரம் எனவே இப்போது கணக்கிட்டால் இதை மூன்று பிரிவினருக்கும் கணக்கிட வேண்டும் எனவே முதலாக வருவது தேர்ச்சி பெற்ற தொழிலாளர்கள் இவர்களுடைய நிலையான விலை என்ன

2520 சாதகமாக வந்தது பகுதி திறமை தொழிலாளர்களுக்கு திறமை இல்லாத தொழிலாளர்களுக்கு மாறுபாடு 1520 எனவே இவற்றை கணக்கில் எடுத்துக் கொண்டால் மொத்தம் எவ்வளவு 2620 கழித்தல் 1520 எனவே இது 1500 என்று கணக்கிடுகிறோம் இது சாதகமானது ஏனென்றால் சாதகமான மாறுபாடு அதிகம் வந்திருக்கிறது பாதகமான மாறுபாட்டை விட எனவே பாலத்தை சாதகமான விடையில் இருந்து கழிக்கிறோம் மொத்தம் 2620 சாதகம் கழித்தல் 1520 எனவே இது 1100 பாதகம் என்று நமக்கு தொழிலாளர் திறன் மாறுபாடு வந்திருக்கிறது எனவே அடுத்து செல்வதற்கு முன்னால் இதை சரி பார்க்க வேண்டும் இதை சரி பார்க்க வேண்டுமென்றால் முதலில் LCV என்பது LRPV கூட்டல் LEV இப்போது LRPV என்பதை பார்த்தால் தொழிலாளர் செலவு மாறுபாடு என்பது 2100 கழித்தல் என்பது 3200 கூட்டி வரும் தொகை 1100 சாதகமானது ஆனால் மொத்தத்தில் 2100 பாதகம் இரண்டு மாறுபாடுகள் இல் நமக்கு கிடைத்தது மொத்தம் 2100 பாதகம் எனவே இதைக் கொண்டு மொத்தமாக மாறுபாடுகளை கண்டுபிடித்து இருக்கிறோம் இந்த மூன்று மாறுபாடுகள் தொழிலாளர் செலவு மாறுபாடு பின்னர் தொழிலாளர் ஊதிய விதை மாறுபாடு மற்றும் தொழிலாளர் திறன் மாறுபாடு எனவே இதன் மொத்த முடிவு என்றால் 2500 2500 பாதகமானது எனவே இதை ஆய்வுசெய்து பார்த்தால் நமக்கு கிடைப்பது தொழிலாளர்கள் திறமையாக இருந்தபோதிலும் மொத்த மாறுபாடு என்பது இந்த விஷயத்தில் தேர்ச்சி பெற்ற தொழிலாளர்கள் மற்றும் பகுதி திறன் தொழிலாளர்கள் இவர்களுக்கு வருவது சாதகமான மாறுபாடு அவர்களது நிலையான நேரம் அதிகம் உண்மையான நேரம் எடுத்துக்கொண்டது குறைவு மொத்தத்தில் பார்க்கும்போது மனித நேரம் மற்றும் மாறுபாடுகள் திறமை உள்ள தொழிலாளர்கள் மற்றும் பகுதி திறன் தொழிலாளர்கள் ஆகியோருக்கு சாதகமான மாறுபாடுகள் ஆக வந்திருக்கிறது அவர்களது நேரம் மிச்ச படுத்தப்பட்டிருக்கிறது தொழிலாளர்களுடைய திறன் உயர்த்தப்பட்டிருக்கிறது தொழிலாளர்கள் மிகவும் ஆக்கம் உள்ள தொழிலாளர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்கள் விஷயத்தில் இது எதிர்மறையாக வந்திருக்கிறது அவர்களுடைய பங்களிப்பு நாம் எதிர்பார்த்த தர அளவில் இல்லை இதன் அர்த்தம் தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்கள் மாறுபாட்டின் எதிர்மறையான விளைவு நிகர மாறுபாட்டில் என்று பார்க்கும்போது திறமையுள்ள மற்றும் பகுதி திறன் கொண்ட மற்றும் திறமை இல்லாத தொழிலாளர்களின் நிகர திறன் மாறுபாடு என்பது 1100 சாதகமாக வந்திருக்கிறது சரி ஆனால் செலவு மாறுபாடு உயர்ந்ததற்கு யார் குற்றவாளி என்று பார்த்தால் அது தொழிலாளர் விலை அதாவது இரண்டு பிரிவினருக்கு பகுதி திறன் மற்றும் தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்களுக்கு நாம் அதிக விலை நிலையான விலையை காட்டிலும் கொடுத்திருக்கிறோம் நிலையான விலை பகுதி திறன் தொழிலாளருக்கு 12 ஆனால் கொடுத்தது 14 இரண்டு ரூபாய் ஒரு மணி நேரத்திற்கு அதிகம் சரி அதன் பின்னர் தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்களுக்கு 8 ரூபாய்க்கு பதில் 10 ரூபாய் கொடுத்திருக்கிறோம் எனவே இரண்டு ரூபாய் அதிகம் செலவு செய்திருக்கிறோம் எனவே மொத்த தொழிலாளர் செலவு மாறுபாடு எதிர்மறையில் வந்ததற்கு காரணம் விலை இருந்தபோதிலும் திறன் என்பது ஒரு அளவிற்கு உதவியிருக்கிறது ஆனால் விலை சற்று அதிகமாக கொடுத்ததால் அல்லது நிலையான விலையை காட்டிலும் உண்மையான விலை அதிகமான வித்யாசம் இருந்ததால் மனித நேரம் எண்ணிக்கை என்பதும் அதிகமாக வந்தது எனவே நிகர முடிவுகள் தொழிலாளர் ஊதிய விலை மாறுபாடு என்பது 3200 பாதகம் எனவே திறனை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு உயர்த்த தேர்ச்சிபெற்ற மற்றும் பகுதி திறமையான தொழிலாளர்கள் அவர்களது மாறுபாடு குறைவாக வந்தபோதிலும் தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்களால் மீண்டும் இது பாதிப்பை ஏற்படுத்தியது மேலும் மொத்த தொழிலாளர் செலவு மாறுபாடு 2100 எதிர்மறையாக வந்தது இப்போது தொழிலாளர் திறன் மாறுபாட்டை மேலும் பிரித்துப் பார்ப்போம் அது LITV கூட்டல் தொழிலாளர் கலவை மாறுபாடு கூட்டல் உழைப்பு விளைச்சல் மாறுபாடு தொழிலாளர் தொழிலாளர் கலவை மாறுபாடு மற்றும் உழைப்பு விளைச்சல் மாறுபாடு இப்போது தொழிலாளர் திறன் மாறுபாடு என்பது 1100 சாதகமாக வந்திருந்தது கண்டுபிடித்தோம் இதன் அர்த்தம் அதன் முக்கியமான காரணம் கலவை என்பது ஒரு காரணி விளைச்சல் என்பது ஒரு காரணி மற்றும் செயலற்ற நேரம் என்பதும் சேர்த்து நாம் கணக்கிட வேண்டும் செயலற்ற நேரத்தின் விதி என்ன ஏனென்றால் செயலற்ற நேரத்தின் நேரத்தை நாம் அறிந்திருக்கிறோம் அதன் காரணமும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது செயலற்ற நேரத்தின் காரணம் என்ன அது இயந்திர பழுது என்கிற காரணம் இயந்திர பழுது ஏற்பட்டதால் நமக்கு செயலற்ற நேரம் ஏற்பட்டது எனவே அதையும் நாம் இதன் பகுதியாக கண்டுகொள்ள வேண்டும் இப்போது தொழிலாளர் செயலற்ற நேரம் மாறுபாடு என்பதை கணக்கிடுவோம் LITV என்பதன் சூத்திரம் என்றால் செயல் அற்ற நேரம் பெருக்கல் நிலையான விலை செயலற்ற நேரம் பெருக்கல் நிலையான விலை எனவே திறன் உள்ள தொழிலாளர்கள் பிரிவில் எவ்வளவு திறன் உள்ள தொழிலாளர் பிரிவில் மொத்த நேரம் அவர்கள் வேலை செய்ய முடியாமல் போனது என்று கணக்கு செய்தால் 12 மணி நேரம் பெருக்கல் 2 தொழிலாளர்கள் இதனுடைய நிலையான விலை எவ்வளவு நிலையான விலை 20 ரூபாய் ரூபாய் 20 எனவே மாறுபாடு என்பது 480 மேலும் இந்த மாறுபாடு எப்போதும் எதிர்மறை மாறுபாடு அல்லது பாதகமான மாறுபாடு அதேபோன்று பகுதி திறமையான தொழிலாளர்கள் விஷயத்தில் மொத்தம் எத்தனை தொழிலாளர்கள் இருந்தார்கள் இந்த விஷயத்தில் நாம் போட்டது 3 தொழிலாளர்கள் வேலைக்கு வைத்தோம் அவர்களுடைய நேரம் 12 அதனால் அதை விலையுடன் பெருக்க வேண்டும் நிலையான விலை எவ்வளவு நிலையான விலை 12 இந்த 12 ரூபாயை எடுத்துக்கொண்டால் இது 3 பெருக்கல் 12 என்று கணக்கிடும்போது 432 வருகிறது இது மீண்டும் எதிர்மறையானது 432 மீண்டும் பாதகமாக வந்திருக்கிறது இப்போது மூன்றாவது கணக்கிட படாத பிரிவினர் அவர்களுடைய மொத்த தொழிலாளர்கள் ஐந்து பேர் கொடுக்கப்பட்ட நேரம் 12 எனவே 12 மணி நேரம் பெருக்கல் 5 5 தொழிலாளர்கள் இந்த வேலையில் அமர்த்தப்பட்டார்கள் அவர்களது தொழிலாளர் செயலற்ற நேரம் 12 மணி நேரம் 5 தொழிலாளர்கள் மற்றும் விலை என்பது 8 நிலையான விலை 8 நாம் உண்மையான விலை கொடுத்தது அதிகம் உண்மையான விலையாக கொடுத்தது ரூபாய் 10 எனவேதான் தொழிலாளர் ஊதிய மாறுபாடு என்பது எதிர்மறையாக வந்தது எனவே இதன் மொத்த விடையாக வருவது 480 எதிர்மறை எனவே மொத்த LITV என்ன இதை LITV கணக்கிட்டால் மொத்தம் மூன்று பிரிவினருக்கும் சேர்ந்து வருவது 1392 ஆனால் பாதகமானது எனவே பாதகமானது என்பது எப்போதும் கவனிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் அது ஒரு எதிர்மறை மாறுபாடு ஏனென்றால் நாம் நேரத்தை விரயம் செய்து இருக்கிறோம் செயல் அற்ற தொழிலாளர் என்றால் அவர்களால் வேலை செய்ய முடியாது அதனால் உற்பத்தி செய்ய முடியவில்லை எனவே இதை நாம் கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதை எதிர்மறை மாறுபாடாக அல்லது பாதகமான மாறுபாடாக கணக்கில் வைக்க வேண்டும் இந்த ஒரு மாறுபாட்டை மேலும் பிரித்து பார்த்தால் LEV என்பது முதல் மாறுபாடு அது தொழிலாளர் செயலற்ற நேரம் மாறுபாடு இரண்டாவது மாறுபாடு என்பது LMV அதன் பின்னர் உழைப்பு விளைச்சல் மாறுபாடு எனவே அடுத்த மாறுபாடு விஷயத்தில் மீண்டும் தொழிலாளர் கலவை மாறுபாட்டை கணக்கில் எடுத்து மூன்று பிரிவினருக்கும் அதாவது தேர்ச்சிபெற்ற பகுதி தேர்ச்சிபெற்ற மற்றும் தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்களுக்கு கணக்கிட வேண்டும் ஆனால் இங்கு நாம் மீண்டும் கண்டுபிடிக்க வேண்டியது நான் சொன்னது மாதிரி தொழிலாளர்கள் கலவை மாறுபாடு என்பதற்கு 4 வித்தியாசமான சூத்திரங்கள் உள்ளது அந்த சூத்திரங்கள் வித்தியாசம் இல்லை என்றால் அதாவது உண்மையான நேரத்திற்கும் நிலையான நேரத்திற்கும் வித்தியாசம் இல்லை என்றால் மொத்த உண்மையான நேரம் மற்றும் நிலையான நேரம் என்பதற்கு ஒரு சூத்திரம் உள்ளது ஆனால் எந்த காரணங்களுக்காகவும் நிலையானதே திருத்த வேண்டும் என்றால் இரண்டாவது சூத்திரம் பயன்படும் மூன்றாவது சூத்திரம் உண்மையான நேரத்திற்கும் மொத்த உண்மையான நேரத்திற்கும் நிலையான நேரத்திற்கும் வித்தியாசம் வரும்போது மூன்றாவது சூத்திரம் பயன்படும் நான்காவது சூத்திரம் நிலையான தரம் ஏதாவது காரணத்திற்காக திருத்தப்படும் போது அதில் மேலும் வித்தியாசங்கள் உண்மையான நேரத்திற்கும் நிலையான நேரத்திற்கும் வந்ததென்றால் நான்காவது சூத்திரம் பயன்படும் எனவே இந்த விஷயத்தில் நாம் முதலாவது கணக்கிட வேண்டியது நிலையான தரம் அதை நீங்கள் நிலையான நேரம் மொத்த நிலையான நேரம் என்று அழைக்கலாம் இந்த மொத்த நிலையான நேரத்தை எப்படி திருத்துவது என்று பார்க்கலாம் நாம் நிலையான நேரத்தை திருத்தி அமைக்க வேண்டியது எப்படி என்பதை பார்ப்போம் நமக்கு மொத்த நேரம் உபயோகப்படுத்தியது அதாவது உற்பத்திக்கு பயன்படுத்தியது இந்த எண்ணான 810 யூனிட்டுகள் அதில் 3 வகையான தொழிலாளர்கள் இப்போது நாம் கணக்கிட வேண்டியது மொத்த நேரமும் நிலையான நேரமும் சமமாக வருகிறதா அது திருத்தப்பட்ட பின்பும் வித்தியாசம் இல்லாமல் வருகிறதா அப்படி ஒருவேளை வித்தியாசம் வந்தால் நாம் நான்காவது சூத்திரத்தை பயன்படுத்த வேண்டும் ஆனால் மொத்த நேரத்தை நாம் கூட்டும்போது தேர்ச்சிபெற்ற பகுதி திறமையான மற்றும் தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்கள் நேரம் இவற்றை கூட்டும்போது வந்தால் நாம் தொழிலாளர் கலவை மாறுபாடு அல்லது குழு அமைப்பு மாறுபாடு வரும் சூத்திரம் எண் இரண்டை பயன்படுத்த வேண்டும் இதன் அர்த்தம் நாம் தொழிலாளர் கலவை மாறுபாடு என்பதை 3 பிரிவு தொழிலாளர்களுக்கும் மீண்டும் தேர்ச்சி பெற்றவர்கள் பகுதி திறன் உள்ளவர்கள் மற்றும் தேர்ச்சி இல்லாதவர்கள் ஆகியோருக்கு கணக்கிட வேண்டும் எனவே அவர்கள் உடைய நிலையான தொழிலாளர் விகிதாச்சாரம் என்ன நிலையான விகிதாச்சாரம் இந்த தொழிலாளர்களுக்கு என்பது 244 அப்படி என்றால் அது தேர்ச்சி உள்ள பகுதி திறமை படைத்த மற்றும் தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்கள் எனவே மொத்த தொழிலாளர்கள் எவ்வளவு 10 பேர் சரி அவர்கள் எத்தனை மணிநேரம் வேலை செய்தார்கள் அவர்கள் எல்லோரும் இணைந்து செய்த மொத்த நேரம் எவ்வளவு அவர்கள் இணைந்து செய்த மொத்த நேரம் என்பதை பற்றி பேசும் போது உதாரணத்திற்கு 200 மணி நேரம் மற்றும் 10 தொழிலாளர்கள் இதன் அர்த்தம் அவர்கள் உண்மையில் 2000 மணி நேரம் வேலை செய்திருக்கிறார்கள் இதன் அர்த்தம் நிலையான நேரம் என்பது அது திருத்தப் படுவதற்கு முன்பு நிலையான நேரம் 2000 மணி நேரம் ஆனால் இதில் நாம் செயலற்ற நேர மாறுபாட்டை பிரிக்க வேண்டும் எனவே செயலற்ற நேரம் எவ்வளவு செயலற்ற நேரம் என்பது 120 மணி நேரம் என்பது விரையம் செய்யப்பட்டது எனவே இது கழிக்கப்பட வேண்டும் நாம் கழித்து விட்டோம் எனவே இது எவ்வளவு வருகிறது 1880 மணிநேரம் இது நிலையானது மொத்த நிலையான நேரம் தொழிலாளர்கள் மொத்தமாக 2000 மணி நேரம் மற்றும் 12 மணி நேரம் என்பது 120 மணி நேரம் அந்த 120 மணி நேரத்தில் எந்த உற்பத்தியும் நடக்கவில்லை அல்லது இயந்திரம் வேலை செய்யவில்லை அல்லது தொழிலாளர்களால் வேலை செய்ய முடியவில்லை அதற்காக நாம் ஏற்கனவே கணக்கிட்டு வைத்த மாறுபாடு தொழிலாளர் செயலற்ற நேர மாறுபாடு இப்போது நாம் உண்மையான நிலையான நேரத்தை எப்படி கணக்கிடுவது அது 1880 என்ற உண்மையான நேரத்திற்கு தொழிலாளர்கள் வேலை செய்தார்கள் இதை நாம் உண்மையான நேரத்துடன் ஒப்பீடு செய்து பார்க்கவேண்டும் இங்கே நாம் பார்க்க வேண்டியது அவை இரண்டும் ஒரே அளவா அல்லது ஏதேனும் வித்தியாசம் தொடர்கிறதா என்பது அதில் மேலும் வித்தியாசம் இருந்தால் நாம் சூத்திரம் எண் நான்கை பயன்படுத்த வேண்டும் எனவே நிலையான நேரத்தை கணக்கிட்டு 3 பிரிவினருக்கும் உள்ள உண்மையான நேரத்துடன் ஒப்பீடு செய்து மொத்த நேரம் நிலையான நேரம் என்பது 1880 என்பது 1880 க்கு சமம் அல்லது இல்லை என்று கண்டுபிடிக்க வேண்டும் இவை இரண்டும் சமமாக இருந்தால் இரண்டாவது சூத்திரத்தை கணக்கிட வேண்டும் அது தொழிலாளர் கலவை மாறுபாடு எனவே இந்த விஷயத்தில் தொழிலாளர்களை மாறுபாடு அதன் 3 வகையான பிரிவு தொழிலாளர்கள் பின்னர் அதனை கூட்டி வரும் விடை மற்றும் குழு அமைப்பு மாறுபாடு இவைகளை நான் அடுத்த வகுப்பில் விவாதிக்கிறேன் நன்றிகள் பல